இன்று நான் இணையான கதிர்களுக்கான ஷஸ்டரின் முறை பற்றி விவாதிப்பேன் ஸ்பெக்ட்ரோமீட்டர்களைப் பார்த்தோம் ஸ்பெக்ட்ரோமீட்டரில் நாம் சோதனை செய்யப் போகும்போது முதலில் கோலிமேட்டர்கள் தொலைநோக்கி மற்றும் ப்ரிஸம் அட்டவணையை சமன் செய்ய வேண்டும் கோலிமேட்டரின் அச்சு மற்றும் தொலைநோக்கி கிடைமட்டமாக மாற்ற வேண்டும் தொலைநோக்கியின் சுழற்சி அச்சின் சுழற்சியின் அச்சு செங்குத்து சரி மற்றும் ப்ரிஸம் அட்டவணை மேற்பரப்பு கிடைமட்டமாக இருக்க வேண்டும் அதன்பிறகு நீங்கள் ப்ரிஸம் அல்லது கிரேட்டிங் பயன்படுத்தும் போதெல்லாம் எனவே ப்ரிஸம் அல்லது கிராட்டிங் போடுவது பிரதிபலிப்பை எடுத்துக்கொள்வது ஆப்டிகல் லெவலிங் செய்ய வேண்டும் ப்ரிஸத்தின் இந்த மேற்பரப்பு அல்லது ஒட்டுதல் ப்ரிஸம் அட்டவணைக்கு செங்குத்தாக உள்ளது ஸ்பெக்ட்ரோமீட்டரை சமன் செய்தபின் அடுத்த வேலை இணையான கதிர்களுக்கு கோலிமேட்டர் மற்றும் தொலைநோக்கியை அமைப்பதாகும் இதன் பொருள் மூலமானது வரையறுக்கப்பட்ட தூரத்தில் உள்ளது எனவே வரையறுக்கப்பட்ட தூரத்திலிருந்து ஒளி வந்து ப்ரிஸம் அல்லது கிராட்டிங் மீது விழுந்தால் அந்த ஒளி சம்பவம் ஒளி இணையாக இருக்காது ஒளி என்றால் அவை அதிக எண்ணிக்கையிலான கதிர்கள் தனித்தனி கதிர்கள் ஒன்றாக இருக்கும் இது ஒரு கற்றை அது ஒட்டுதல் அல்லது ப்ரிஸம் மீது விழும் எனவே அவை வெவ்வேறு கோணத்தை உருவாக்கும் இது சோதனைக்கான நிபந்தனை அல்ல நிபந்தனைக்கு சோதனை என்னவென்றால் அனைத்து கதிர்களும் ப்ரிஸம் அல்லது கிராட்டிங் மீது ஒரே கோணத்தில் விழும் எனவே இதன் பொருள் ப்ரிஸம் அல்லது கிராட்டிங் மீது விழும் இணையான கதிர்கள் நமக்குத் தேவை இப்போது அந்த ஒளிவிலகல் கதிர்கள் அல்லது ப்ரிஸம் அல்லது கிராட்டிங்கிலிருந்து வேறுபட்ட கதிர்கள் எனவே அவை கூட இருக்கும் வெவ்வேறு வண்ணங்களுக்கான இணையான கதிர்கள் அமைக்கப்படும் என்பது வெவ்வேறு அலைநீளங்கள் அல்லது வெவ்வேறு மாறுபட்ட கோணங்களுக்கு பொருள் இப்போது இந்த இணையான கதிர்கள் படத்தை முடிவிலியில் மட்டுமே உருவாக்கும் ஆனால் நீங்கள் வரையறுக்கப்பட்ட தூரத்தில் பார்க்க விரும்பினால் நாங்கள் தொலைநோக்கியைப் பயன்படுத்துகிறோம் தொலைநோக்கி தொலைநோக்கி லென்ஸில் உள்ளது இந்த இணையான கதிர்கள் ஒளிவிலகல் அல்லது மாறுபட்ட இணையான கதிர்கள் லென்ஸின் குவிய விமானத்தில் லென்ஸ் தொலைநோக்கி லென்ஸில் குவிந்துவிடும் மற்றும் குவிய விமானத்தில் நாம் தோலை வைக்க வேண்டும் எங்கள் விஷயத்தில் இது குறுக்கு கம்பி மற்றும் கண் பார்வை ஐப்பீஸ் லென்ஸின் குவிய விமானத்தின் குவிய விமானத்தில் குறுக்கு கம்பி இருக்கும் வகையில் நாம் தூரத்தில் வைக்க வேண்டும் உண்மையில் நான் குறுக்கு கம்பி பொதுவான குவிய நீளத்தில் இருக்கும் குவிந்த தொலைநோக்கி குவிந்த லென்ஸ் மற்றும் ஐப்பீஸ் குவிந்த லென்ஸின் பொதுவான குவிய விமானம் இந்த இணையான கதிர்களை கோலிமேட்டரிலிருந்தும் உருவத்திலிருந்தும் தொலைநோக்கியில் உள்ள படத்தை இணையான கதிர்களிலிருந்து பெறுவதற்காக ஒரு முறை ஒரு முறை ஏற்கனவே நான் உங்களுக்குக் காட்டியுள்ளேன் தொலைநோக்கி ஒருவர் தொலைதூர பொருளில் கவனம் செலுத்தலாம் மற்றும் தொலைதூர பொருளின் கூர்மையான உருவத்தை கூர்மையாக மாற்ற இந்த குமிழ் தொலைநோக்கி கவனம் குமிழியை சுழற்றலாம் இந்த தொலைநோக்கி லென்ஸின் மைய புள்ளியில் வைக்கப்பட்டுள்ள இடத்தில் குறுக்கு கம்பி கவனம் செலுத்துகிறது சரி பின்னர் இந்த தொலைநோக்கி பின்னர் கோலிமேட்டரைப் பார்ப்போம் கோலிமேட்டர் பிளவு கோலிமேட்டர் பிளவு மற்றும் இந்த படத்தை கூர்மையாக்குவதற்கு நாம் கவனம் செலுத்துகிறோம் நாம் கவனம் செலுத்துகிறோம் கோலிமேட்டரின் கவனம் செலுத்தும் குமிழியைப் பயன்படுத்தி இந்த கோலிமேட்டரை மையப்படுத்தவும் இது இணையான கதிர்களைப் பெற ஒரு வழியாகும் இரண்டாவது முறை நான் இப்போது விவரிக்கிறேன் அது ஸ்கஸ்டரின் முறை என்று அழைக்கப்படுகிறது அந்த ஸ்கஸ்டரின் முறை என்ன இணையான கதிர்களை நாம் எவ்வாறு பெற முடியும் அதைத்தான் நான் இப்போது விவாதிக்க விரும்புகிறேன் பீஸ்டரின் திசைதிருப்பலில் ப்ரிஸத்தின் விளைவு குறைந்தபட்ச விலகல் நிலையின் எதிர் பக்கங்களில் வேறுபட்டது என்ற உண்மையை அடிப்படையாகக் கொண்டது ஷஸ்டரின் முறை ப்ரிஸத்திற்கு இது ஒரு ப்ரிஸத்தின் பண்புகள் குறைந்தபட்ச விலகலின் கோணத்தைக் கொண்டுள்ளது ஏனெனில் ஒவ்வொரு ப்ரிஸிலும் ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் குறைந்தபட்ச விலகல் உள்ளது ஒரு குறிப்பிட்ட அலைநீளத்திற்கு இது அலைநீளத்தைப் பொறுத்தது குறைந்தபட்ச விலகல் நிலையின் கோணத்தில் நீங்கள் குறைந்தபட்சத்திற்குச் சென்றால் பீமின் திசைதிருப்பலில் ப்ரிஸத்தின் விளைவு எதிர் பக்கங்களில் வேறுபட்டது அதாவது நீங்கள் எதிர் பக்கங்களிலும் இடது பக்கத்திலும் பக்கத்திலும் சென்றால் குறைந்தபட்ச விலகலில் இருந்து பொருள் எனவே வேறுபாடு ஒரு பக்கத்தில் பீம் அது கூர்மையான மெல்லியதாகவும் மறுபுறம் தடிமனாகவும் இருக்கும் இதன் அர்த்தம் இதுதான் இந்த சொத்து இந்த நிகழ்வுகள் பயன்படுத்தப்படுகின்றன இந்த நிகழ்வுகள் ஸ்பெக்ட்ரோமீட்டரின் இணையான கதிர்களை உருவாக்க பயன்படுகிறது வெளிவரும் கற்றை குறைவான வேறுபாடாக இருக்கும் அது எப்போது குறைவாக மாறுபடும் போது அது வேறுபட்டதாக இருக்கும் சம்பவத்தின் பீம் நிகழ்வின் கோணம் அதிகரிக்கும் போது இது குறைவாக மாறுபடும் சம்பவ கோணம் அதிகரிக்கும் போது ஒரு குறிப்பிட்ட சம்பவ கோணத்தில் உள்ள வழிமுறைகள் நீங்கள் குறைந்தபட்ச விலகல் நிலையைப் பெறுவீர்கள் இப்போது அந்த நிலையில் இருந்து நீங்கள் சம்பவ கோணத்தை அதிகரித்தால் பீமின் வேறுபாடு அதிகரிக்கும் நீங்கள் சம்பவ கோணத்தை குறைத்தால் நீங்கள் நிகழ்வு கோணத்தைக் குறைத்தால் குறைந்தபட்ச விலகல் குறைந்தபட்ச விலகல் நிலையிலிருந்து சம்பவக் கோணத்தைக் குறைப்பதில் இருந்து கோணத்தைக் குறைக்கவும் பின்னர் வேறுபாடு அதிகமாக இருக்கும் சம்பவம் கோணம் அதிகரித்து வருகிறது வேறுபாடு குறைவாக இருக்கும் சம்பவம் கோணம் குறைந்து வருகிறது வேறுபாடு அதிகமாக இருக்கும் வேறு வழியிலும் சொல்லலாம் நான் சொன்ன விஷயங்கள் இங்கே புரியும் ஸ்பெக்ட்ரோமீட்டர் அட்டவணையில் ப்ரிஸை வைப்போம் நான் ப்ரிஸை ஸ்பெக்ட்ரோமீட்டர் அட்டவணையில் வைத்திருக்கிறேன் இப்போது இது இப்போது இந்த கோலிமேட்டரை ஒளிரச் செய்கிறது சோடியம் ஒளியுடன் சோடியம் ஒளியுடன் பிளவு ஒளிரும் இப்போது ப்ரிஸம் அட்டவணையைச் சுழற்றி தொலைநோக்கி வழியாக பிளவுகளின் படத்தைக் கவனிக்கவும் இது குறைந்தபட்ச விலகல் நிலை வழியாக செல்கிறது குறைந்தபட்ச விலகல் நிலை குறைந்தபட்ச விலகல் நிலையை கண்டுபிடிக்க உண்மையில் நான் குறைந்தபட்ச விலகல் நிலையில் அமைத்துள்ளேன் ஆனால் இது உங்களுக்குத் தெரிந்த அடிப்படை இது உங்களுக்குத் தெரிந்த அடிப்படை இந்த ஒளி வருகிறது ஒளி இந்த மீது விழுகிறது இப்போது நான் பார்க்க வேண்டும் சம்பவம் கோணம் என்ன இது செங்குத்தாக உள்ளது இரண்டு ஒளிவிலகல் முகம் ஒன்று இது வெளிப்படையானது மற்றொன்று இது சாதாரணமானது இது சாதாரணமானது ஒளி இந்த வழியில் விழுகிறது எனவே இது சம்பவ கோணம் சரி இது சம்பவ கோணம் இது இயல்பானது இந்த வெர்டெக்ஸ் இதுதான் எனவே இது ப்ரிஸம் கோணம் ப்ரிஸின் வெர்டெக்ஸ் இதுதான் இப்போது அந்த நிகழ்வு ஒளி எப்போதும் இந்த திசையில் விழும் என்று நினைக்கிறேன் இது இயல்பானது நான் இந்த ப்ரிஸத்தை சுழற்றினால் இந்த திசையில் சரி இந்த வழியை கடிகார திசையில் சுழற்றுங்கள் சரி இந்த கடிகார திசையில் இதன் பொருள் இந்த இயல்பானது இந்த பக்கத்தில் வருகிறது சம்பவம் கோணம் அதிகரிக்கும் அதாவது இந்த விளிம்பின் இந்த உச்சி வெர்டெக்ஸ் உச்சம் இது தொலைநோக்கி சம்பவம் கோணத்தை நோக்கி சுழன்றால் அதிகரிக்கும் அது கோலிமேட்டரை நோக்கி சுழன்றால் சாதாரணமானது இந்த வழியில் செல்லும் எனவே இந்த கோணம் குறையும் அதாவது நான் சொன்னது போல் கோண நிகழ்வு கோணம் அதிகரிக்கும் போது நீங்கள் குறைவான வேறுபாட்டைப் பெறுவீர்கள் அது கோணம் குறையும் போது அது மேலும் வேறுபடும் இங்கிருந்து நான் அதைப் பார்க்க முடியும் கோணம் அதிகரிக்கும் போது அது குறைவான வேறுபாடாக இருக்கும் மேலும் கூர்மையானதாக மாற்ற இந்த தொலைநோக்கி ஃபோகஸ் குமிழியை நாம் சரிசெய்ய வேண்டும் மேலும் கோணம் குறையும் போது கோணம் குறையும் போது நான் இந்த வழியில் சுழற்றுவேன் எனவே இந்த விளிம்பு தொலைநோக்கியை நோக்கி செல்லும் கோலிமேட்டர்களிடம் மன்னிக்கவும் அதாவது சம்பவ கோணம் குறையும் மற்றும் வேறுபாடு அதிகமாக இருக்கும் மேலும் அந்த நேரத்தில் இந்த கோலிமேட்டர் ஃபோகஸ் குமிழ் சரிசெய்யும் இது கூர்மையாக இருக்கும் கோணம் அதிகரிக்கும் போது இந்த உச்சியில் ப்ரிஸின் விளிம்பில் இந்த இரண்டு ஒளிவிலகல் மேற்பரப்பு சந்தித்தது எனவே இது தொலைநோக்கியை நோக்கி சுழலும் போது நாம் தொலைநோக்கியை சரிசெய்ய வேண்டும் இந்த உச்சம் கோலிமேட்டரை நோக்கி சுழலும் போது நாம் கோலிமேட்டரை சரிசெய்ய வேண்டும் இது குறைந்தபட்ச விலகலின் நிலையிலிருந்து நாம் செய்ய வேண்டும் முதலில் நாம் ப்ரிஸம் அட்டவணையைச் சுழற்றும் குறைந்தபட்ச விலகல் நிலையைப் பெற வேண்டும் இங்கே அது நான் அதை குறைந்தபட்ச விலகல் நிலையில் அமைத்தேன் நாங்கள் உங்களுக்குக் காட்ட முடியும் என்று நினைக்கிறேன் நாங்கள் உங்களுக்குக் காட்ட முடியும் ஆம் இதுதான் ஆமாம் இது குறைந்தபட்ச நிலை விலகல் இதைப் பார்க்க இப்போது தொலைநோக்கி எடுக்கலாம் நான் நினைக்கிறேன் எனவே நான் முதலில் பார்க்க வேண்டும் ஆம் அது இந்த நிலையில் உள்ளது இது குறைந்தபட்ச விலகல் நிலை உங்களுக்கு எப்படி தெரியும் நான் சம்பவ கோணத்தை மாற்றினால் அது ஒரே பக்கத்தில் நகரும் நான் இப்போது சம்பவ கோணத்தை அதிகரித்து வருகிறேன் எனவே அது இடதுபுறம் நகர்கிறது நான் அசல் நிலைக்குச் செல்வேன் தொடர்ந்து கோணத்தைக் குறைப்பேன் அது உங்களுக்குத் தெரிந்த அதே திசையில் செல்லும் இப்போது நான் மீண்டும் அதே திசையில் வருகிறேன் இது குறைந்தபட்ச விலகல் நிலை இது குறைந்தபட்ச விலகல் நிலை இது எங்கிருந்து திரும்பிச் செல்கிறது எனவே இது குறைந்தபட்ச விலகல் நிலை இந்த குறைந்தபட்ச விலகல் நிலையில் இந்த முறை ஸ்கஸ்டரின் முறை இந்த வெர்டெக்ஸ் இந்த ப்ரிஸின் உச்சம் அடிவாரத்தின் எதிரெதிர் விளிம்பில் இருக்கும்போது நீங்கள் எப்போது நகர்த்துவீர்கள் என்று சரிபார்க்கிறேன் அது அங்கே இருக்கிறதா என்று சரிபார்க்கிறேன் எனவே அது நன்றாக இருக்கிறது நிகழ்வு கோணம் அதிகரிக்கும் போது இந்த விளிம்பு நான் தொலைநோக்கி மற்றும் தொலைநோக்கி நோக்கி சுழல்கிறேன் குறைந்தபட்ச விலகல் நிலையை விட சில டிகிரி அதிகமாக வைத்திருப்பேன் இப்போது தொலைநோக்கியை நோக்கி சுழலும் இந்த விளிம்பின் கோணத்தை நான் அதிகரித்துள்ளேன் இப்போது படத்தை கூர்மையாக்குவதற்கு இந்த தொலைநோக்கி ஃபோகஸ் குமிழியை சரிசெய்ய வேண்டும் நான் செய்துள்ளேன் இப்போது நான் இந்த மற்ற திசையை சுழற்றுவேன் அதாவது இந்த உச்சம் இது நகரும் இது கோலிமேட்டரை நோக்கி சுழலும் அதாவது கோணம் குறைகிறது சம்பவம் கோணம் குறையும் ஆரம்பத்தில் அது குறைந்தபட்ச விலகல் நிலைக்குச் செல்லும் பின்னர் மேலும் நான் செல்வேன் பின்னர் இந்த தொலைநோக்கி நான் சில டிகிரி உயர் கோணத்தில் வைத்திருந்தேன் பின்னர் குறைந்தபட்ச விலகல் நிலை குறைந்தபட்ச விலகலின் குறைந்தபட்ச விலகல் கோணம் இது பிரதிபலிக்கிறது இந்த விலகிய கதிர் இந்த நிலையில் மீண்டும் வரும் தொலைநோக்கியின் இந்த நிலையில் இந்த படத்தை நான் திரும்பப் பெறும் வரை நான் சுழற்றுவேன் ஆம் நான் திரும்பி வந்தேன் இப்போது அது உங்களுக்குத் தெரிந்த தடிமனாக இருக்கிறது கூர்மையானதாக இருக்க நான் இப்போது கோலிமேட்டர் ஃபோகஸ் குமிழியை சரிசெய்ய வேண்டும் ஆம் அது முடிந்தது இந்த வழியில் நாம் செயல்முறையை மீண்டும் செய்ய வேண்டும் நாம் செயல்முறையை மீண்டும் செய்ய வேண்டும் பின்னர் இது நாம் இந்த செயல்முறையானது கோலிமேட்டரும் தொலைநோக்கியும் இணையான கதிர்களை உற்பத்தி செய்வதற்கோ அல்லது கவனம் செலுத்துவதற்கோ தயாராக இருப்பதை உறுதி செய்யும் ஒருவர் சில முறை மீண்டும் செய்ய வேண்டும் மீண்டும் நான் கோணத்தை அதிகரிப்பேன் சரி நான் இதை சரிசெய்வேன் ஏனென்றால் நான் தொலைநோக்கியை நோக்கி நகர்கிறேன் இதை சரிசெய்கிறேன் இது ஏற்கனவே கூர்மையானது பின்னர் இதை நான் நோக்கி நகர்கிறேன் எனவே இதை நான் சரிசெய்ய வேண்டும் தடிமனாக ஆம் இந்த வழியில் ஒருவர் செய்ய வேண்டியது சில முறை நான் இதை மீண்டும் வர அனுமதிக்கிறேன் இது மிகவும் அருமை மிகவும் கூர்மையானது இது இப்போது இணையான கதிர்களுக்கு அமைக்கப்பட்டுள்ளது இது மிகவும் நன்றாக இருக்கிறது ஆமாம் உண்மையில் இந்த வரிகள் இருந்தால் நான் இதைப் பார்த்தால் இவை மிகவும் கூர்மையானவை ஆனால் கேமரா மூலம் அவ்வளவு கூர்மையானவை அல்ல இது வரி இங்கே சற்று பரவலாகத் தோன்றுகிறது ஆனால் இந்த கண் பார்வை மூலம் இது மிகவும் கூர்மையானது எப்படியிருந்தாலும் நான் பார்க்க முடியும் அதுதான் ஒருவர் கோலிமேட்டரிலும் தொலைநோக்கியிலும் இணையான கதிர்களைப் பெறலாம் எங்கள் சோதனைக்கு கோலிமேட்டரிலிருந்தும் மறுபுறத்திலிருந்தும் இணையான கதிர்கள் நமக்குத் தேவை இந்த தொலைநோக்கி படத்தை உருவாக்க வேண்டும் நான் விவரித்த இந்த முறை ஸ்கஸ்டரின் முறை என்று அழைக்கப்படுகிறது மேலும் இந்த முறையில் இணையான கதிர்களுக்கு தொலைநோக்கி மற்றும் கோலிமேட்டரை உருவாக்கலாம் இணையான கதிர்களை மையமாகக் கொள்ளலாம் எனவே இது மற்றொரு முறை அடுத்த வகுப்பில் ப்ரிஸத்தை அடிப்படையாகக் கொண்ட சோதனை ப்ரிஸத்தை அடிப்படையாகக் கொண்ட சோதனை ப்ரிஸைப் பயன்படுத்தி ஒருவர் என்ன செய்ய முடியும் என்பதைப் பற்றி விவாதிப்போம் ப்ரிஸத்தின் கோணத்தை எவ்வாறு அளவிடுவது இது ப்ரிஸின் கோணம் ப்ரிஸின் கோணத்தை எவ்வாறு அளவிடுவது குறைந்தபட்ச விலகல் குறைந்தபட்ச விலகலின் கோணம் அலைநீளத்தின் செயல்பாடாக வெவ்வேறு வண்ணத்திற்கு வெவ்வேறு வண்ணமாக எவ்வாறு அளவிடுவது இந்த கொடுக்கப்பட்ட ப்ரிஸத்தின் பொருளின் ஒளிவிலகல் குறியீட்டை அளவிட அனுமதிக்கவா ஒளிவிலகல் குறியீடு எவ்வாறு அலைநீளத்தைப் பொறுத்தது இத அலைநீளத்தின் மாறிலிகள் உள்ளன முப்பட்டக கண்ணாடி பொருள் முப்பட்டக கண்ணாடியின் சிதறல் சக்தி முப்பட்டக கண்ணாடியின் சிதறல் சக்தியை எவ்வாறு அளவிடுவது என்பதைப் பொறுத்து இருக்கும் அலைநீளத்தின்மாறிலியை ஒருவர் கண்டுபிடிக்க முடியும் முப்பட்டக கண்ணாடியின்தீர்க்கும் சக்தியை எவ்வாறு பெறுவது இந்த முப்பட்டக கண்ணாடியின் தீர்க்கும் சக்தியைக் கொண்டிருக்கவில்லை ஆனால் தீர்க்கும் சக்தியைப் பெறக்கூடிய மற்றொரு ப்ரிஸமும் உள்ளது இவை நாம் செய்யக்கூடிய ப்ரிஸைப் பயன்படுத்தும் சோதனை அதற்காக ஸ்பெக்ட்ரோமீட்டருக்கு நாம் விவரித்தவை எதுவாக இருந்தாலும் இந்த நிலை ப்ரிஸத்திற்கான பரிசோதனையைத் தொடங்க அல்லது கிராட்டிங்கிற்கு தேவைப்படுகிறது அடுத்த வகுப்பில் சில சோதனைகளை நிரூபிப்பேன்